வணக்கம் இப்போது நாம் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் மற்றும் கண்ட்ரோலில் மற்றொரு அம்சத்தைப் பற்றி பார்ப்போம் நாம் இப்போது மிகவும் வித்தியாசமான அம்சமாக கருதப்படும் ஏண்டு வேல்யூ அனாலிசிஸ் மற்றும் மிக அடிப்படை அம்சமாக கருதப்படும் பேஸ் லைன் பட்ஜெட் பற்றியும் பார்ப்போம் நாம் நேற்றைய வகுப்பில் காஸ்ட் மானிட்டரிங் பற்றி விவாதித்தோம் ஏண்டு வேல்யூ அனாலிசிஸ் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் மற்றும் காஸ்ட் மானிட்டரிங்கின் மேம்படுத்தப்பட்ட செயலாகவும் இருக்கிறது என்பதை முந்தைய வகுப்பில் விவாதித்தோம் ஏண்டு வேல்யூ அனாலிசிஸ் பகுப்பாய்வு முதன்முறையாக USA இன் பாதுகாப்பு துறையில் ஏஜெண்டுகளால் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான ப்ராஜெக்டில் நடைபெறுபவற்றை தடுக்கும் ஒரு அங்கமாக உள்ளது இந்த வழிமுறை என்பது பொதுவாக எவ்வாறு ஒரு வேலைக்கு மதிப்பு அளிக்கிறோம் அல்லது வேலை தொகுப்புகளுக்கு மதிப்பு அளிக்கிறோம் என்பதைப் பொருத்தது நீங்கள் ஏற்கனவே WBS வேலை முடிவு அமைப்பு பற்றி படித்திருப்பீர்கள் அங்கு எவ்வாறு ஒரு வேலை பல விதமான வேலை தொகுப்புகளாக மாற்றப்படுகிறது என்பதை பார்த்திருப்பீர்கள் ஆகையால் ஏண்டு வேல்யூ அனாலிசிஸ் என்பதும் வேலைக்கு மதிப்பு அளிப்பதை போல அல்லது ஒரு வேலை முடிவு தொகுப்பிற்கு மதிப்பு அளிப்பது போல எவ்வாறு WBS வேலை முடிவு அமைப்பில் நடக்கிறதோ அதே மாதிரி நடக்கிறது மற்றும் உண்மையான செலவீன முன்னறிவிப்பு அல்லது உண்மையான செலவீனக்கணிப்பு என்பதும் பொருத்தமாக இருக்கலாம் ஆகையால் அதோடு உடனான ஒப்புமை ஏண்டு வேல்யூ அனாலிசிஸ்க்கு என்ன என்பதை பார்ப்போம் இது ஒரு ஏஜெண்ட் ஒரு வேலையை செய்வதற்கு உள்ள விலையை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக பார்க்கலாம் ஒதுக்கப்பட்ட மதிப்பு என்பது உண்மையான வரவு செலவு கணக்கு ஆகையால் ஒரு வேலைக்கு மதிப்பை வழங்குவது என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உண்மையான வரவு செலவு கணக்கு ஆகும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு உண்டான திட்டமிட்ட மதிப்பு அல்லது ஒரு வேலைக்கான வரவு செலவு செய்யப்பட்ட கணக்கு அல்லது BCWS ஆகையால் திட்டமிட்ட மதிப்பு என்பதை ஒரு வேலைக்கான வரவு செலவு செய்யப்பட்ட கணக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான உண்மையான வரவு செலவு கணக்கு என்று கொள்ளலாம் இப்போது ஒரு வேலை ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அதனுடைய ஏண்டு வேல்யூ என்பது 0 ஆகும் ஒரு பிராஜக்டின் வேலை முடிகிறது என்றால் அல்லது பிராஜக்ட் முடிகிறது என்றால் அதற்கு உண்மையான திட்டமிடப்பட்ட மதிப்பு வரவு வைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிராஜக்டிற்கு மொத்த மதிப்பு வரவு வைக்கப்படுவது என்பது ஏண்டு வேல்யூ என்பது ஆகும் நாம் ஏற்கனவே திட்டமிட்ட மதிப்பு என்பது என்ன என்பதை பார்த்து விட்டோம் இப்போது ஏண்டு வேல்யூ என்ன என்பதை பார்ப்போம் ஏண்டு வேல்யூ என்பது வேறு விதமாக ஒரு வேலையின் வரவு செலவு செய்த கணக்காக கொள்ளலாம் அல்லது BCWP இந்த மதிப்பை நாம் பணமாகவோ அல்லது ஊழியர்களின் நேரமாகவோ கருதலாம் அல்லது PV இன் சதவீதமாக கருதலாம் அல்லது தனிப்பட்ட மாதம் ஆகவும் கருதலாம் அதுபோலவே தற்போதைய PV மதிப்பு மற்றும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மதிப்பு இரண்டிற்கும் உள்ள ஒப்புமையை காண முடியும் ஏண்டு வேல்யூ என்பது ஏஜன்டிற்கு வேலை முடிந்தவுடன் கொடுப்பதாக ஒப்புக் கொள்ளப்பட்ட விலையாக கொள்ளலாம் எனவே ஒரு வேலை இப்போது தான் தொடங்கி உள்ளது என்றால் அதற்கு எவ்வாறு ஏண்டு வேல்யூ கொடுப்பது என்பது பற்றி பார்ப்போம் தொடங்கப்பட்ட ஒரு வேலைக்கு ஆனால் இன்னும் முடிவடையாத ஒரு வேலைக்கு ஏண்டு வேல்யூ கொடுப்பது நிறைய வழிமுறைகள் உள்ளன அவற்றை பார்ப்போம் அவ்வாறான வேலைக்கு ஏண்டு வேல்யூ அளிப்பதற்கு கண்டிப்பாக சில சீரான வழிமுறைகள் பின்பற்றி கொடுக்க வேண்டும் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட வேலைகளுக்கு மதிப்பு அளிப்பதற்கு சில பொதுவான வழிமுறைகள் உள்ளன ஆனால் இதுவரை முடியாத வேலைக்கு ஏண்டு வேல்யூ அளிப்பதற்கு 0 பை 100 நுட்பம் 50 பை 50 நுட்பங்கள் 75 பை 25 நுட்பங்கள் மைல் ஸ்டோன் மற்றும் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் நுட்பங்கள் உள்ளன இப்போது அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் அந்த நுட்பங்களுக்கு செல்வதற்கு முன்னால் அனைத்து நுட்பங்களில் உள்ள பொதுவான தன்மை என்ன என்று பார்ப்போம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 0 பை 100 நுட்பம் என்பது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டில் மிகவும் விரும்பத்தக்கதாக உள்ளது ஏனெனில் அது மிகவும் பயனுள்ளது 50 பை 50 நுட்பம் தவறான பாதுகாப்பு உணர்வை தருகிறது அதாவது ஒரு செயலுக்கு மிக அதிகப்படியான மதிப்பை கொடுப்பதன் மூலமாக அதாவது இது வரைக்கும் 50 சதவீத வேலை முடியாமலே அவர்கள் 50 சதவீத வேலை முடிந்த மாதிரி அறிக்கை செய்வதால் எனவே அவர்கள் 50 சதவீத வேலைக்கு கட்டணம் கேட்க வாய்ப்பு உள்ளது எனவே இது தொடங்கப்பட்ட வேலைக்கு உண்டான அறிக்கையிலிருந்து தவறான பாதுகாப்பு உணர்வை தருகிறது மைல் ஸ்டோன் நுட்பம் என்பது மிக நீண்டகால மதிப்புடைய செயலுக்கு உகந்ததாக உள்ளது நம்மிடம் மிக நீண்ட காலம் நடைபெறக்கூடிய செயல்கள் இருந்தால் அவற்றிற்கு மைல் ஸ்டோன் நுட்பம் பொருத்தமாக இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு முன்னால் முதலில் சிறு சிறு வேலைகளாக பிரித்துக்கொள்ள வேண்டும் பின்னர் மைல் ஸ்டோன் நுட்பத்தை பயன்படுத்தி ஏண்டு வேல்யூ பகுப்பாய்வை மேற்கொண்டு ஏண்டு வேல்யூ அளிக்க முடியும் முதலில் நாம் இப்போது 0 பை 100 நுட்பத்தைப் பற்றி பார்ப்போம் இந்த நுட்பத்தில் ஒரு வேலைக்கு முதலில் 0 மதிப்பு கொடுக்கப்படுகிறது ஆகையால் இந்த நுட்பத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பான 0 என்பது எந்த நேரம் வரைக்கும் அது எப்பொழுது முடிகிறதோ அது வரைக்கும் அது முடியாத வரைக்கும் எந்த ஒரு மதிப்பும் அளிக்கப்படாது பின் எப்போது வரவு செலவு செய்யப்பட்ட மதிப்பிலிருந்து 100 சதவீத மதிப்பு வழங்கப்படும் எப்போது வேலை முழுமையாக முடிகிறதோ அப்போது மொத்தமாக 100 சதவீத மதிப்பு வழங்கப்படும் அதுவே 0 பை 100 நுட்பமாகும் 50 பை 50 நுட்பத்தில் 50 சதவீத மதிப்பு அளிக்கப்படும் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எப்போது வேலை ஆரம்பிக்கிறதோ அப்போதே 50 சதவீத மதிப்பு அளிக்கப்பட்டு விடுகிறது மீதமுள்ள 50 சதவீத மதிப்பானது அந்த வேலை முடிந்தவுடன் அளிக்கப்படுகிறது அதாவது 100 சதவீத வேலை முடிந்தவுடன் ஆகையால் இது சில ஒப்பந்த ஏற்பாடுகளுக்கு ஒத்துப் போகிறது ஆகையால் ஒப்பந்தகாரர் பாதி அளவு ஒத்துக்கொண்ட தொகையை வேலை ஆரம்பிக்கும் போதே கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் இதுவே கட்டிட கட்டுமானத்தில் நடப்பது போன்று நினைத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒப்பந்தகாரர் 50 சதவிகித தொகையை கொடுக்க ஒப்புக் கொள்வதற்கு காரணம் அவர் மூலப்பொருள் செலவிற்கு மற்றும் வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் இருக்கலாம் ஆகையால் முதலில் 50 சதவீத தொகையை வேலை ஆரம்பித்த உடனும் மீதி உள்ள தொகையை அனைத்து வேலைகளும் ஒரு ப்ராஜெக்டில் முடிந்த உடன் கொடுக்கலாம் இதுவே 50 பை 50 நுட்பம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டிட கட்டுமானத்தில் நடப்பது மற்றும் பிற ப்ராஜெக்டில் நடப்பது போல ஆகும் ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இது இயலாத ஒன்று ஆகும் ஏனென்றால் இங்கு சரியாக 50 சதவீதம் முடிந்தது என்பதை அளவிட முடியாது எனவே இந்த முறை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு பொருத்தமானதாக இருக்காது நாம் 100 பை 100 நுட்பத்தை பயன்படுத்தலாம் ஆகையால் 50 பை 50 நுட்பம் போன்றே மற்றொரு விதமான நுட்பம் 75 பை 25 ஆகும் எனவே இங்கு 75 சதவீதம் அளிக்கப்படுகிறது வேலை தொடங்கும் போது மீதமுள்ள 25 சதவீதம் வேலை முடிந்தவுடன் அளிக்கப்படுகிறது இது பெரிய வடிவிலான கருவிகள் வாங்கும்போது பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பெரிய அளவிலான ஜெனரேட்டர் அல்லது மிகப்பெரிய சர்வர் வாங்கும்போது சரியாக இருக்கும் எனவே ஒப்பந்தக்காரர் என்ன சொல்வார் என்றால் அவர் வாங்குவதற்கு 75 தேவைப்படும் மற்றும் உடனடியாக என்ன வாங்க வேண்டும் மற்றும் என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் மற்றும் மீதமுள்ள 20சதவீதம் அனைத்தும் நிறுவிய பின்பு கொடுக்கலாம் ஆகையால் இந்த மாதிரி உள்ள வழக்குகளில் மொத்த மதிப்பில் 75 சதவீதம் உண்மையாக அந்தக் கருவி வழங்கப்பட்ட உடன் கொடுக்க வேண்டும் மீதமுள்ள 25 சதவீதம் அனைத்தையும் நிறுவி சோதனை செய்யப்பட்ட பிறகு கொடுக்கலாம் ஆகையால் அடுத்தபடியான நுட்பம் மைல் ஸ்டோன் நுட்பமாகும் எனவே ஒரு வேலைக்கு மதிப்பு அளிப்பது என்பது மைல் ஸ்டோன் எவற்றை அடைந்திருக்கிறார்கள் என்பதை பொருத்து ஆகையால் இங்கு நாம் 50 பை 50 அல்லது 75 பை 25 போன்றோ இல்லாமல் மைல் கல்லில் எவற்றை நாம் அடைந்து இருக்கிறோம் என்பதை பொருத்து ஆகும் மைல் கல் என்னவாக இருக்க முடியும் மைல் கல் என்பது SRS க்கு மேலாக வெற்றிகரமாக ஏற்படுத்தப்பட்ட ரிக்கொயர்மென்ட் பகுப்பாய்வு ஆகும் டிசைன் என்பது நீங்கள் வெற்றிகரமாக தயாரித்து உள்ள டேட்டா ப்லோ UML வரைபடங்கள் ஆகும் அதை மைல் கல்லாக கருதமுடியும் மற்றொரு மைல் கல் கோடிங் முடிந்ததாக இருக்கலாம் மற்றொரு மைல் கல் சோதனை முடிந்ததாக இருக்கலாம் எனவே பொதுவாக இங்கு மதிப்பு என்பது மைல் கல்லில் சிலவற்றை அடைவதை பொருத்து இருக்கிறது இந்த நுட்பத்தில் ஒரு வேலைக்கு மதிப்பு கொடுப்பது என்பது மைல் கல்லில் சிலவற்றை அடைவதை பொருத்து அதாவது உண்மையாக திட்டமிட்ட வரவு செலவில் பாதி மதிப்பை அளிப்பதாகும் அடுத்தது பர்சன்டேஜ் கம்ப்ளீட அதனுடைய பெயரிலிருந்தே அறிந்து கொள்ள முடியும் என்னவென்றால் இங்கு எவ்வளவு அளவிலான வேலை முடிந்துள்ளது என்பதை கணக்கில் எடுப்பதில் இருந்து அளவிட படுவது என்பது என்ன அளவிலான வேலை முடிந்துள்ளது 10 சதவீதம் 20 50 என்பதைப் போல இன்னும் சிலவற்றில் பொருள் அளவை கொண்டு எவ்வளவு அளவிலான வேலைகள் மொத்த வேலையில் முடிந்து உள்ளன என்றும் இப்போது வரைக்கும் எவ்வளவு சதவிகித வேலைகள் முடிந்து உள்ளது என்றும் பார்க்க முடியும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமின் செயல்படுத்தப்பட்ட பகுதியில் எவ்வளவு தரவு பகுதிகள் கை முறையாக டேட்டாபேஸில் டைப் பண்ணபட்டது என்பதாகும் ஒரு நிறுவனத்தில் 10000 மாணவர்கள் உள்ளனர் என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிவு உருவாக்க வேண்டும் எனவே அந்த மாணவர்களுக்கான பதிவை கைமுறையாக டைப் செய்ய வேண்டும் மேலும் அவை டேட்டாபேஸில் சேகரிக்க வேண்டும் இந்த மாதிரி வழக்குகளில் மதிப்பு என்பது சதவீதமாக வழங்க முடியும் ஒரு மாதத்திற்கு பின்பு ஆயிரம் மாணவர்களின் ரெக்கார்ட் மட்டுமே பதியபட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அதாவது 10 சதவீதம் முடிந்தது ஆகையால் அந்த 10 சதவிகித தகவல் பதிவுக்கு தகுந்த மாதிரி மதிப்பளிக்க முடியும் இரண்டு மாதங்களுக்கு பின்பு 2000 மாணவர்களின் ரெக்கார்ட் பதியபட்டுள்ளது என்றால் அதை நாம் 20 சதவீதம் முடிந்ததாக கொள்ளலாம் ஆகையால் அடிப்படையில் நாம் எத்தனை எண்ணிக்கையிலான தரவுபதிவுகளை முடித்து உள்ளோம் என்று எண்ணுவதாகும் எவ்வளவு அளவிலான வேலைகள் முடிந்துள்ளது என்பதைப் பொருத்து மதிப்பு இதுவே பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் சிஸ்டமின் செயல்படுத்தப்பட்ட பகுதியில் எவ்வளவு தரவு பகுதிகள் கை முறையாக டேட்டாபேஸில் டைப் பண்ணபட்டது பொருள் அளவை கொண்டு எவ்வளவு அளவிலான வேலைகள் முடிந்துள்ளன இப்போது வரைக்கும் என்பதாகும் பின்னர் அதற்கேற்றார்போல் மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் இதைத்தான் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் முறை என்கிறோம் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு வகையான விதிமுறைகள் உள்ளன திட்டமிட்ட மதிப்பு மற்றும் சம்பாதித்த மதிப்பு எனவே திட்டமிட்ட மதிப்பு என்பது உண்மையான மதிப்பின் முயற்சி அல்லது வேலையை முடிக்க ஆகும் செலவு ஒரு வேலையை முடிப்பதற்கு உள்ள உண்மையான மதிப்பு முயற்சியாகவும் அல்லது நபர்களின் மாதங்கள் அல்லது திட்டமிட்ட மதிப்பு என்றும் கொள்ளலாம் அல்லது PV சம்பாதித்த மதிப்பு அல்லது வரவு செலவு செய்யப்பட்ட மதிப்பு என்பது முடிந்த வேலைக்கு இந்த நேரத்தில் முழுவதுமாக முடிக்கப்பட்ட வேலையின் மொத்த திட்டமிடப்பட்ட மதிப்பாகும் ஆகையால் சம்பாதித்த மதிப்பு என்பது இந்த நேரத்தில் முழுவதுமாக முடிக்கப்பட்ட வேலையினுடைய மொத்த PV மதிப்பு ஆகும் இதைத்தான் சம்பாதித்த மதிப்பு என்கிறோம் ஆகையால் நாம் இனி அடுத்தடுத்து வரும் ஸ்லைடில் சம்பாதித்த மதிப்பு திட்டமிட்ட மதிப்பை உபயோகிப்போம் இப்போது பேஸ் லைன் பட்ஜெட் என்பது பற்றி பார்ப்போம் பேஸ் லைன் பட்ஜெட் என்றால் எதை குறிக்கிறது எனவே முதல் படி சம்பாதித்த மதிப்பை பகுப்பாய்வு செய்வதை அமைப்பதாகும் அது பேஸ் லைன் பட்ஜெட்டை உருவாக்கும் எனவே பேஸ் லைன் பட்ஜெட் என்றால் என்ன பேஸ் லைன் பட்ஜெட் என்பது பிராஜக்டின் திட்டத்தை பொருத்தது நாம் ஏற்கனவே பிளானிங் பற்றி விவாதித்து உள்ளோம் மற்றும் பேஸ் லைன் பட்ஜெட் பிராஜக்டின் திட்டத்தை பொருத்தது என்பதால் சம்பாதிக்கபடும் மதிப்பின் முன்கூட்டிய வளர்ச்சியை நேரத்திற்கு ஏற்றவாறு காண்பதாகும் நேரம் செல்ல செல்ல சம்பாதித்த மதிப்பில் உள்ள முன்கூட்டிய வளர்ச்சி மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி மற்றும் கணிக்கப்பட்ட வளர்ச்சி முதலியவற்றை பேஸ் லைன் பட்ஜெட்டில் காட்ட முடியும் எனவே இப்போது சம்பாதித்த மதிப்பு எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதை பார்ப்போம் சம்பாதித்த மதிப்பு என்பது மதிப்பை கண்காணிப்பதில் இருந்து அளக்கப்படுகிறது ஆனால் வேலையாட்களை சார்ந்த பிராஜக்டில் எத்தனை வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை பொருத்து உதாரணமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதில் அடிப்படையாக சம்பாதித்த மதிப்பு என்பது எத்தனை நபர்கள் எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு மாதம் அல்லது வேலை செய்த நாட்கள் முதலியவற்றில் இருந்து அளக்க முடியும் எனவே பொதுவாக சம்பாதித்த மதிப்பு என்பது பணமதிப்பு அடிப்படையிலான அதாவது ரூபாய்கள் ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் சம்பாதித்த மதிப்பு என்பது எத்தனை நபர் நபர்கள் எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு மாதம் அல்லது வேலை செய்த நாட்கள் முதலியவற்றில் இருந்து அளப்பது ஆகும் இப்போது பேஸ் லைன் பட்ஜெட் எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம் எனவே பேஸ் லைன் பட்ஜெட் என்பது காண்ட் சார்ட் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து எளிதாக உருவாக்க முடியும் நாம் ஏற்கனவே காண்ட் சார்ட் உருவாக்குவது பற்றி தெரிந்து உள்ளோம் இது ஒரு எளிமையான வழிமுறை ஆகும் இதை ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பார்த்தோம் ஆகையால் எக்ஸ் ஆக்சிஸில் வாரங்களும் மற்றும் y ஆக்சிஸில் ரிஸோர்ஸ்சசையும் எடுத்துக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம் அதிலிருந்து வாரத்தின் எந்த நாளில் வேலையை ஆரம்பித்தீர்கள் என்பதை பார்க்க முடியும் மற்றும் அந்த பாரில் 2 விதமான பகுதிகள் இருப்பதையும் பார்க்க முடியும் ஒன்று ஷேடட் பார்ட்மற்றொன்று அன்ஷேடட் பார்ட் மற்றும் அன்ஷேடட் பார்ட் என்பது ப்லோட் அல்லது இலவச நேரம் என்பதை குறிக்கும் என்பதை நாம் ஏற்கனவே காண்ட் சார்ட்டில் விவாதித்தோம் இப்போது நாம் எவ்வாறு காண்ட் சார்ட்டிலிருந்து பேஸ் லைன் பட்ஜெட் உருவாக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் நாம் சம்பாதித்த மதிப்பு கணக்கிட படுவதை பார்ப்போம் மற்றும் முதலில் தயாரிப்பு பற்றியும் பார்ப்போம் எனவே முதலில் வேலைகள் என்ன என்பதை பட்டியலிட வேண்டும் வேலைகள் என்ன என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும் அதை இங்கு இடப்பக்கம் காட்டியுள்ளேன வரவு செலவு செய்யப்பட்ட வேலை நாட்கள் என்றால் என்ன திட்டமிடப்பட்ட வேலை நாட்கள் என்றால் என்ன நீங்கள் இந்த காண்ட் சார்டை பார்க்கும்போது பல வகையான திட்டமிடப்பட்ட வேலைகள் வரவு செலவு செய்யப்பட்ட வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டு உள்ளன வழங்கப்பட்டிருப்பது ஒட்டு மொத்த சிஸ்டம் ஒட்டு மொத்த சிஸ்டம் என்பது ஆரம்பத்தில் இருந்து 34 நாட்கள் எடுத்துக் கொண்டதை பார்க்க முடிகிறது நாம் அவற்றை இங்கு பட்டியலிட வேண்டும் ஒட்டு மொத்த சிஸ்டம் 34 நாட்கள் எடுக்கும் என்று வழங்கப்பட்டு உள்ளது மற்றும் அதனுடைய அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிவுறும் காலம் 0 இருந்து ஆரம்பிக்க பட்டுள்ளது இது 34 நாட்கள் எடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த வேலை நாட்களில் 34 நாட்கள் ஆகும் இப்போது மேலே உள்ள படத்தில் இருந்து தொகுதி B தொகுதி D மற்றும் தொகுதி A முதலான மூன்று விதமான செயல்கள் ஒன்றாக ஆரம்பிப்பதை பார்க்க முடிகிறது இவைகள் 34 நாட்களுக்கு பிறகு இணையாக ஆரம்பித்தால் ஒட்டுமொத்த சிஸ்டமும் முடிந்துவிடும் ஆகையால் தொகுதி B எவ்வளவு நாட்கள் எடுத்துள்ளது 15 நாட்கள் தொகுதி D யும் 15 நாட்கள் தொகுதி A 20 நாட்களும் எடுத்துள்ளன என்று கூறப்பட்டுள்ளது தொகுதி B 15 நாட்களும் தொகுதி D 15 நாட்களும் தொகுதி A 20 நாட்களும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது வரவு செலவு செய்யப்பட்ட வேலை நாட்கள் என்பது திட்டமிடப்பட்ட வேலை நாட்கள் ஆகும் ஓவர்லோடு சிஸ்டம் முதலில் உள்ள செயலாக வழங்கப்பட்டு உள்ளது அது 0 வில் இருந்து ஆரம்பிக்கிறது அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிவு காலம் 34 நாட்கள் ஆகும் தொகுதி B மற்றும் தொகுதி Dஆகியவற்றை ஒட்டு மொத்த சிஸ்டமின் ஸ்பெசிஃபிகேஷன் முடிந்த பின் ஆரம்பிக்க முடியும் எனவே 30 நாட்கள் பின் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் வரவு செலவு செய்யபட்ட வேலை நாட்கள் 15 எனவே 30 பிளஸ் 15 என்பது 49 இது தான் தொகுதி D மற்றும் அதன் B உடன் இணையாக ஆரம்பிக்கும் என்பதை காட்டுகிறது தொகுதி A 15 நாட்கள் எடுக்கும் என்று குறிக்கப்பட்டுள்ளது எப்போது ஆரம்பிக்கும் என்றால் 34 நாட்களுக்கு பின்னர் எனவே 34 பிளஸ் 15 என்பது 49 ஆகும் மற்றும் இப்போது ஒட்டுமொத்த வேலை நாட்கள் என்ன என்று பார்ப்போம் எனவே ஒட்டு மொத்த வேலை நாட்கள் என்பது முதல் வேலை 34 நாட்களிலும் பின்னர் அடுத்த வேலை 15 நாட்களிலும் முடிவதும் ஆகும் என்னவென்றால் தொகுதி D யும் 15 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் எனவே 49 பிளஸ் 15 என்பது 64 ஆகும் ஆகையால் மூன்றாவது செயல் வரைக்கும் ஒட்டுமொத்த வேலை நாட்கள் என்பது 64 நாட்கள் இதேபோல் நான்காவது தொகுதி A அதுவும் இருபது நாட்கள் எடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் முதலாவது வேலை முடிந்ததற்கு பின்னால் ஏனென்றால் இந்த மூன்று வேலைகளும் இணையாக நடந்து கொண்டிருக்கின்றன ஏன் என்றால் மூன்றையும் ஒன்றாக ஆரம்பித்ததால் எனவே 34 நாட்களுக்குப் பிறகு பிளஸ் 20 எனவே அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிவு என்பது 54 நாட்கள் ஆகையால் ஒட்டுமொத்த வேலை நாட்கள் என்றால் என்ன இந்த செயல் 20 நாட்கள் எடுத்துக் கொள்கிறது 64 பிளஸ் 20 என்பது 84 நாட்கள் ஆகும் ஆகையால் ஒட்டு மொத்த வேலை நாட்கள் என்பது 84 நாட்கள் ஆகும் இந்த மாதிரியாக வரவு செலவு செய்ய செய்யப்பட்ட வேலை நாட்களை காண்ட் சார்ட் உதவியுடன் கண்டுபிடிக்க முடியும் மேலும் அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிவையும் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் தோராயமாக என்ன மதிப்பை கூட்டினால் ஒட்டுமொத்த வேலை நாட்களை பெற முடியும் என்பதை கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒட்டுமொத்த வேலை நாட்கள் அனைத்து வேலைகளையும் முடிப்பதற்கு 327 நாட்களாக வருகிறது நாம் இப்போது ஒட்டுமொத்த சம்பாதிக்கப்பட்ட மதிப்பின் சதவிகிதம் என்ன என்பதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒட்டு மொத்த நாட்கள் 120 தேவைப்படும் மொத்த ஒட்டுமொத்த வேலை நாட்கள் 237 இப்பொழுது முதல் செயலானது 34 நாட்கள் எடுத்து கொண்டது என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே சதவீதம் என்றால் என்ன 34237 என்பது 100 ஆல் பெருக்கப்பட்டு அது 14 35 சதவீதமாக வருகிறது இதேபோல் இரண்டாவது செயலுக்கு ஒட்டுமொத்த வேலை நாட்கள் 64 மற்றும் மொத்த ஒட்டுமொத்த வேலை நாட்கள் 237 எனவே 64237 என்பது 100 ஆல் பெருக்கப்பட்டு அது 27 சதவீதமாக வருகிறது இதேபோல் நான்காவது செயலுக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த வேலை நாட்கள் 430 வரை செல்வதை பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்கும் இது எவ்வளவு என்றால் 84 மொத்த ஒட்டுமொத்த வேலை நாட்கள் 237 எனவே 84237 100 ஆல் பெருக்கப்பட்டு அது 35 44 சதவீதமாக வருகிறது எனவே இந்த மாதிரியாக ஒட்டுமொத்த சம்பாதித்த மதிப்பின் சதவீதத்தை காண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் லைன் பட்ஜெட் என்றால் என்ன பேஸ் லைன் பட்ஜெட் என்பது ஆரம்பத்தில் உள்ள ப்ராஜெக்ட் திட்டம் மற்றும் சம்பாதித்த மதிப்பின் முன்கூட்டிய வளர்ச்சி நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் மாறுவதாகும் சம்பாதித்த மதிப்பின் முன்கூட்டிய வளர்ச்சி விகிதம் என்பது பேஸ் லைன் பட்ஜெட்டில் காட்டப்பட்டு உள்ளது மற்றும் அதை இந்த உதாரணத்திலிருந்து காண முடியும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த சம்பாதித்த மதிப்பின் சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும் இறுதியாக மொத்தமாக சம்பாதித்த மதிப்பு 100 சதவீதம் எனவே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்க்கு பேஸ் லைன் பட்ஜெட் உருவாக்க முடியும் எனவே எனவே காண்ட் சார்ட் கொடுக்கப்பட்டு விட்டால் பேஸ் லைன் பட்ஜெட் உருவாக்குவது மிகவும் எளிது அதையே ஒரு வரைபடமாகவும் காட்ட முடியும் கொடுக்கப்பட்ட டேட்டா பேஸ் லைன் பட்ஜெட் ஆகியவற்றில் இருந்து வரைபடம் உருவாக்க முடியும் வரைபட பகுப்பாய்வை எவ்வாறு விளக்குவது என்று பார்ப்போம் எனவே சம்பாதிப்பிற்கு அப்பாற்பட்ட நுட்பங்களை இங்கு கொடுத்துள்ளேன் எனவே 0 பை 100 நுட்பம் என்பது ப்ராஜெக்டின் சம்பாதித்த மதிப்பிற்கு வரவு வைப்பது ஆகும் இதில் 0 பை 100 என்றால் இந்த ப்ராஜெக்டில் சம்பாதிக்க பட்ட மதிப்பு 34 வரும் வரை வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது முதலாவது செயல்வேலை 34 நாட்களில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 34 நாட்கள் வரை எந்த மதிப்பும் வழங்கப்படாது இதுவே நாம் பயன்படுத்திய 0 பை 100 நுட்பம் ஆரம்பத்தில் எந்த ஒரு மதிப்பு மதிப்பும் வழங்கப்பட மாட்டாது வேலை முடியும் வரை பின்னர் வேலை முடிந்தவுடன் அனைத்து மதிப்பும் வழங்கப்படும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பாதித்த மதிப்பை பண மதிப்பாக மட்டுமே வழங்க முடியும் தனிப்பட்ட மாதங்களாகவும் அல்லது வேலை நாட்களாக வழங்க முடியும் எனவே இங்கு வேலை நாட்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு உள்ளன எனவே ஆரம்ப சம்பாதித்த மதிப்பு 0 என்று கொடுக்கப்பட்டு உள்ளது வேலை முடிந்த பின்னர் அது 34 நாட்கள் ஆகும் இதைத் தான் சம்பாதித்த மதிப்பாக கொள்கிறோம் இதைத்தான் இந்த வரைபடத்தில் காட்டியுள்ளேன் இந்த மதிப்பானது 0 இருந்து 34 வரை செல்வதை பார்க்க முடிகிறது எனவே முடிந்த நேரம் என்பது ஒட்டுமொத்த வேலை நாட்கள் ஆகும் அது 34 ஆக வருகிறது நேரம் செல்ல செல்ல 34 லிருந்து மதிப்பு எவ்வாறு செல்கிறது என்பதை காண முடிகிறது அடுத்தது 64 அடுத்து 49 ஆக உள்ளது எனவே 49 நாட்கள் இங்கு முடிகிறது மதிப்பு என்ன 49 நாட்கள் இருக்கும்போது மதிப்பு 64 என்பது கொடுக்கப்படுகிறது இது மாதிரி இந்த அட்டவணையில் இருந்து நீங்கள் பல்வேறு மதிப்புகளை பல்வேறு ஒட்டுமொத்த வேலை நாட்களுக்கு கொடுக்க முடியும் ஆகையால் 34 வரைக்கும் மதிப்பானது 0 வாக இருந்தது 34வது நாளின்போது முழு மதிப்பான 34 என்பது கொடுக்கப்பட்டது இவ்வாறாக 0 பை 100 நுட்பம் சம்பாதித்த மதிப்பை கொடுக்க உதவுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் 34 நாட்கள் வரை எந்த ஒரு சம்பாதித்த மதிப்பையும் வரவு வைக்காது அது முதலாவது செயலிலேயே அனைத்து சிஸ்டமும் முடிந்ததற்கு பின்னாலே கொடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த செயலானது 34 நாட்களை வரவு செய்வதற்கு முன்கூட்டியே அறிவித்திருந்தது 34 நாட்கள் முடிந்த பின்னர்தான் என்பதை அடுத்தபடியாக பேஸ் லைன் பட்ஜெட் சார்ட் ஆனது மற்ற செயல்களின் அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிவுறும் காலத்தோடு ஒத்து போகிறது ஆகையால் இது சரியாக வேலை செய்கிறது இன்று 0 பை 100 நுட்பம் ஆரம்பத்தில் 0 மதிப்பையும் எல்லா வேலைகளும் முடிந்த பின்பு முழு மதிப்பையும் அளிக்கிறது மேலும் 50 பை 100 என்பது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டிற்கு சரியானதாக இருக்கும் இங்கு 50 சதவீத மதிப்பு வேலை ஆரம்பிக்கும் போதும் மீதமுள்ள மதிப்பு வேலை முடிந்தவுடன் அளிக்கப்படுகிறது மற்றும் இது கட்டிட கட்டமைப்பு வேலைகளில் உள்ள வேலையாட்கள் செலவு மற்றும் மூலப்பொருள் வாங்குவதற்கான செலவு ஆகியவற்றிற்கு உபயோகப்படுத்த முடியும் 75 பை 20 நுட்பம் என்பது மிகப்பெரிய அளவிலான உபகரணங்கள் வாங்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகும் ஆகையால் இங்கு காண்ட்ராக்டர் உபகரணத்தை கொடுத்தவுடன் 75 சதவிகித மதிப்பும் மீதமுள்ள 25 சதவீத மதிப்பானது சரியாக செயல்படுத்தப்பட்ட பின் மற்றும் சோதனை செய்யப்பட்ட பின் அளிக்கப்படும் மேலும் மைல் ஸ்டோன் நுட்பத்தில் மதிப்பானது வேலையில் எவ்வளவு அடைந்திருக்கிறோம் அதாவது SRS மைல் ஸ்டோனில் எவ்வளவு முடிந்திருக்கிறது என்பதை பொருத்து அளிக்கப்படுகிறது அதாவது சில மதிப்பு டிசைன் முடிந்தவுடன் சில மதிப்பு கோடிங் முடிந்தவுடனும் மேலும் சில மதிப்பு சோதனை முடிந்த உடனும் கொடுக்கப்படும் இதுவே மைல் ஸ்டோன் முறையில் உள்ள மதிப்பளிக்கும் முறையாகும் மற்றொன்று பர்சன்டேஜ் கம்ப்ளீட் நுட்பமாகும் இங்கு எவ்வளவு வேலை முடிந்து இருக்கிறது என்பதை அளவிட்டு உதாரணமாக ஒரு டேட்டாபேஸ் டெவலப்மென்டில் 1000 மாணவர்களுக்கான டேட்டா சேமிக்கப்பட்ட பின் ஒரு மாதத்திற்கு பின் அதாவது மொத்த உள்ள 10000 டேட்டாவில் நீங்கள்1000 கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது 10 சதவீத வேலையாக கருதப்படும் அதற்கேற்றார்போல் மதிப்பு அளிக்கப்படும் மேலும் நாம் பேஸ் லைன் பட்ஜெட் பற்றியும் பார்த்தோம் பேஸ் லைன் பட்ஜெட் என்பது சம்பாதித்த மதிப்பின் பகுப்பாய்வு பற்றி அறிந்துகொள்ள உதவுகிறது அடுத்த வகுப்பில் பேஸ் லைன் பட்ஜெட்டில் உள்ள PV மதிப்பு மற்றும்EV மதிப்பு எவ்வாறு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஆகையால் இந்தப் புத்தகத்தில் இருந்து கருத்துக்கள் எடுக்கப்பட்டன நீங்கள் இதை உங்களுடைய மேற்படி தகவல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மிக்க நன்றி